பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக இன்று நாம் டி டெஸ்ட் வழிமுறை ஒப்பிடுவதை பற்றி தொடரலாம் ஒரு மாதிரியின் சராசரி மற்றும் மற்றொரு மாதிரியின் சராசரி உங்களிடம் இருந்தால் அவைகள் ஒரே மக்கள்தொகையிலிருந்து வந்தவையா அல்லது அவர்கள் வெவ்வேறு மக்களிடமிருந்து வந்தவையா என்பதை அறிவதற்கு 3 வெவ்வேறு வகையான டி டெஸ்ட் உள்ளன 1 மாதிரி டி சோதனை 2 மாதிரி டி சோதனை மற்றும் ஜோடி டி சோதனை எனவே 1 மாதிரி டி சோதனையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு மாதிரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் பெறும் சராசரியை மக்கள்தொகை சராசரியுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் இந்த மாதிரி சராசரி இந்த மக்களிடமிருந்து வந்ததா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் 2 மாதிரி டி சோதனை நான் மருந்து A மற்றும் மருந்து B இவற்றின் செயல்திறனை ஒப்பிடுகிறேன் பின்னர் நான் மாதிரி தொகுப்பு 1 க்கு சில அர்த்தங்களைப் பெறுவேன் மேலும் சிலவற்றைப் பெறுவேன் மாதிரி தொகுப்பு 2 க்கான சராசரி மற்றும் புள்ளிவிவர ரீதியாக ஏதேனும் முக்கியத்துவம் உள்ளதா என்று பார்க்க விரும்புகிறேன் இந்த 2 வழிமுறைகளுக்கு இடையிலான வேறுபாடு இணைக்கப்பட்ட டி சோதனையில் நீங்கள் அதே விஷயத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் உதாரணமாக நான் மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறேன் நான் 10 தன்னார்வலர்களுக்கு மருந்து A கொடுக்கலாம் சில நாட்களுக்குப் பிறகு நான் மருந்து B கொடுக்கலாம் 10 தன்னார்வலர்களுக்கும் நான் மாற்றத்தைக் காண்பேன் எனவே கோட்பாட்டளவில் a மற்றும் b செயல்பட்டால் அந்த வித்தியாசம் 0 ஆக இருக்க வேண்டும் இது ஜோடி டி டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது சில சிக்கல்களுடன் தொடரலாம் இந்த வகை சூழ்நிலைகளை எவ்வாறு தாக்குவது என்பது பற்றி ஒரு யோசனை சொல்லுங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அட்டவணையை எவ்வாறு பயன்படுத்துவது 1 மாதிரி டி சோதனை அல்லது 2 மாதிரி டி டெஸ்டை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்1 வால் அல்லது 2 வால் எப்போது பயன்படுத்த வேண்டும் பூஜ்ய கருதுகோளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் மாற்று கருதுகோள் எவ்வாறு உருவாக்குவது 20 எலிகளின் சராசரி இதய துடிப்பு ஒரு குணகத்துடன் 282 என்று கூறப்படுகிறது 15 மாறுபாடு 100 s μ மாறுபாட்டின் குணகம் என்றால் என்ன மயக்க மருந்தின் போது சராசரி இதய துடிப்பு 240 ஆகிறது அது குறைந்துவிட்டது போல் தெரிகிறது ஆனால் சி இதய துடிப்பு குறைவது குறிப்பிடத்தக்கதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதய துடிப்பு குறைவது குறிப்பிடத்தக்கது மாற்றத்திற்கு 95 நம்பிக்கை வரம்பைக் கொடுங்கள் இதய துடிப்பு அதாவது 240 282 அல்லது 282 240 ஆகும் என்ன நம்பிக்கை இடைவெளி நாங்கள் 282 240 என்று கூறினாலும் மாற்றம் 42 ஆகும் ஆனால் பின்னர் நம்பிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கப் போகிறது ஏனென்றால் எந்த வகையிலும் எப்போதும் ஒரு நிலையான விலகல் எனவே மாறுபாட்டின் குணகம் 15 வழங்கப்படுகிறது என்பதுடன் 15 என்பது 100 சமமாக இருக்கும் விலகல் பிரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்க முடியும் என 282 சராசரி நான் மறுசீரமைக்கிறேன் எனவே 42 3 ஆக இருக்கும் இப்போது மாறுபாடு s2 1789 இப்போது நான் பிரித்து 20 இங்கே வலது நீங்கள் சராசரி நிலையான பிழையைக் கணக்கிட முடியும் நினைவில் கொள்ளுங்கள் n இன் சதுர மூலத்தால் அல்லது நிலையான சதுரத்தின் நிலையான பிழை என்ன பிழை சராசரி s2 n ஆக இருந்தால் அதை நான் 89 45 பெறுகிறேன் இப்போது சி மயக்க மருந்து குழுவும் மயக்க மருந்து குழுவிற்கு நிலையான பிழை ஒரே மாதிரியாக இருக்கும் இதை இதுவரை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு சி வி தெரியும் நான் இங்கே 282 ஐ எடுத்துக்கொள்கிறேன் அதனால் நான் கணக்கிடுகிறேன் நிலையான விலகல் இப்போது சராசரியின் நிலையான பிழை நான் n மற்றும் வகுக்க வேண்டும் பின்னர் நான் சதுர மூலத்தை எடுக்க வேண்டும் ஆனால் இப்போது நாம் சதுர மூலத்தை எடுக்கவில்லை அதை அப்படியே விடுங்கள் இப்போது சி மயக்க மருந்து குழுவிற்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே நிலையான பிழை மயக்க மருந்து குழுவும் ஒரே மாதிரியாக இருக்கும் எங்கள் கருதுகோளை உருவாக்குகிறோம் H0 μ o அதாவது எந்த வித்தியாசமும் இல்லை μ μo இதயத் துடிப்பு குறைவதை நீங்கள் படித்தால் நாங்கள் சொல்கிறோம் μ μo எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நாங்கள் எங்கள் சமன்பாட்டை எடுத்துக்கொள்கிறோமா இந்த சமன்பாட்டை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா இது நிலையான பிழை என்று அழைக்கப்படுகிறது மற்றும் mu என்பது மக்கள் தொகை சராசரி மற்றும் இது ஒரு மாதிரி சராசரி t ஆகும் சுதந்திரத்தின் அளவுகள் n கழித்தல் 1 நாம் t ஐ கணக்கிடுகிறோம் அவற்றை tஅட்டவணை ஒப்பிடுகிறோம் t கணக்கிடப்பட்ட அட்டவணையை விட நாம் H ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் கணக்கிடப்பட்ட t H நிராகரிக்கும் அட்டவணையை விட பெரியது இங்கே இது 1 வால் சோதனை தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் நாங்கள் μ0 μ0 என்று சொல்லவில்லை நாம் t கணக்கிட வேண்டும் எனக்கு தெரிந்தத 240 மற்றொன்று 282 உங்களுக்கு நினைவில் இருந்தால் நமக்கு கிடைத்தது 89 45 இவற்றின் சதுரம் மூலம் எனக்கு இங்கே 44 பெறுகிறேன் இப்போது p 0 05 1 வால் சோதனைக்காக சென்றால் டி அட்டவணையுடனான p 0 நான் இந்த பிராந்தியத்தை கவனிக்க வேண்டும் 10 எலிகள் இருப்பதால் எனக்கு 9 டிகிரி சுதந்திரம் கிடைக்கிறது 10 1 என்பது 9 இது 1 833 ஆகும் அட்டவணையில் இருந்து p 1 833 t கணக்கிடப்படுகிறது 4 44 அது பெரியது எனவே நாம் p 0 05 இல் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கவும் மாற்று கருதுகோளை நாம் ஏற்க வேண்டும் அதாவது மயக்க மருந்து காரணமாக இதய துடிப்பு குறைந்துள்ளது மற்றும் இந்த குறைவு குறிப்பிடத்தக்கதாகும் 95 நம்பிக்கை இடைவெளியில் நீங்கள் 1 வால் சோதனையைப் பற்றி பேசுகிறீர்களானால் நான் 2 ஐப் பயன்படுத்தினால் மேல் எண்களைப் பயன்படுத்துங்கள் வால் சோதனை நாம் கீழ் எண்ணைப் பயன்படுத்துகிறோம் 2 வால் 0 05 என்று நான் சொன்னபோது மன்னிக்கவும் 1 வால் நான் பயன்படுத்தினேன் இது 2 வால் என்று நான் சொல்லியிருந்தால் இதை நான் பயன்படுத்தியிருப்பேன் நான் முன்பே சொன்னது போல எனது சாதாரண விநியோக வளைவின் இருபுறமும் வெளிப்புற பகுதியை வால் கொண்டுள்ளது ஒரு பக்கத்தை மட்டும் 0 05 2 என்று கருதுங்கள் அது இங்கே 0 025 ஆகும் இப்போது நான் இதய துடிப்பு இடையே மாற்றம் என்ன என அறிய விரும்புகிறேன் 42 என்பது இதய துடிப்பு மாற்றமாகும் எனவே ஒட்டுமொத்த நிலையான பிழையை நான் கணக்கிட வேண்டும் ஒட்டுமொத்த நிலையான பிழை நான் எப்படி செய்வது இரண்டும் ஒரே மாதிரியானவை 89 45 இது அந்த 89 45 89 45 இன் மாறுபாடு 178 9 ஆக வெளிவருகிறது நான் விரும்பும் சதுர மூலத்தை எடுத்துக்கொள்கிறேன்13 4 கிடைக்கும் இப்போது நான் எல்லா தரவுத் தொகுப்புகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனக்கு 1 செட் 10 எனக்குள்ளும் பொழுது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9 ஆகும் மற்ற தொகுப்பு 10 கொள்ளும்பொழுது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 18 மற்றும் நான் 2 வால் சோதனை 2 வால் அட்டவணை ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கே பிளஸ் அல்லது கழித்தல் பற்றி பேசுகிறோம் நீங்கள் இந்த சமன்பாட்டை சரியாக நினைவில் கொள்ளுங்கள் எனவே 18 டிகிரி சுதந்திரத்துடன் p 0 05 ஆகிய இரு பகுதிகளையும் பயன்படுத்துகிறேன் நான் 2 1 எடுத்துக்கொள்கிறேன் 13 4 இங்கிருந்து வருகிறது 42 என்பது இதயத்தின் மாற்றம் நம்பிக்கை வரம்பு 95 நம்பிக்கையில் இதய மாற்றம் 14 முதல் 70 வரை பிரச்சினையின் இரண்டாம் பகுதி உங்களுக்கு புரிகிறதா பிரச்சினையின் இரண்டாம் பகுதி இதயத் துடிப்பு மாற்றத்திற்கான நம்பிக்கை வரம்பைக் கண்டுபிடிக்க நீங்கள் நினைக்கிறீர்கள் இதயத் துடிப்பில் முதலில் அது 282 ஆக இருந்தது இப்போது அது 240 ஆக மாறியது இப்போது நம்பிக்கையைக் கண்டறிய வரம்பு நீங்கள் இதை நினைவில் வைத்திருந்தால் நான் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் அது ஒரு இப்போது ஒரு செட்டுக்கு 89 45 இரண்டாவது செட்டுக்கு 89 45 ஆக மொத்தம் 178 9 நான் ஒரு சதுரத்தை எடுத்துக்கொள்கிறேன் இங்கே ரூட் இது 13 4 ஆக மாறுகிறது இது இந்த முழு பகுதியின் தரமாகும் இப்போது நான் 18 டிகிரி பயன்படுத்துகிறேன் முதல் தொகுப்பில் 10 எலிகள் 9 டிகிரி சுதந்திரம் இருப்பதால் இரண்டாவதாக 10 எலிகள் 9 டிகிரி சுதந்திரம் முற்றிலும் 18 டிகிரி சுதந்திரம் உள்ளது நான் 2 வால் பயன்படுத்தினேன் எனவே நான் அதைச் செய்யும்போது மாற்றத்தை பெறுகிறேன் இதய துடிப்பு 95 நம்பிக்கையில் இதய துடிப்பு மாற்றத்திற்கான நம்பிக்கை வரம்பு 40 இருந்து மாறுகிறது 70 இது ஒரு சுவாரஸ்யமான பிரச்சினை மிகவும் பயனுள்ள பிரச்சினை இந்த வகைகளை நாங்கள் அதிகம் செய்கிறோம் எங்களிடம் ஒரு மருந்து உள்ளது நீங்கள் மருந்து கொடுக்கிறீர்கள் உங்களை மாற்றுவதைக் காண்கிறீர்கள் மக்கள்தொகையை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மாற்றத்தைப் பார்க்கிறீர்கள் மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் 6 முயல்களின் மூளையில் ஒரு மருந்தின் செறிவு மருந்தை உட்கொண்ட 5 நிமிடங்களுக்குப் பிறகு எவ்வாறு உள்ளது என்று அறிய போகிறோம் 2 38 7 41 6 40 5 43 2 39 இப்போது உண்மைக்கான 99 நம்பிக்கை இடைவெளியைக் கணக்கிடுங்கள் நாம் செய்யக்கூடிய சராசரி செறிவு எலிகளில் அதே மருந்தின் சராசரி செறிவு இப்போது ஒரு கிராமுக்கு 45 மில்லிகிராம் என்று கூறப்படுகிறது இது முயலின் மாதிரி தரவு எலிகளிடமிருந்து அவர்கள் பெற்ற தரவு இந்த 2 க்கு இடையில் புள்ளிவிவர முக்கியத்துவம் வாய்ந்த வேறுபாடு உள்ளது எனவே 2 பாகங்கள் 1 95 ஐக் கணக்கிடுகிறது 99 நம்பிக்கை மிகவும் எளிது நம்மால் முடியும் இந்தத் தரவிலிருந்து கணக்கிடுங்கள் 5 டிகிரி சுதந்திரத்திற்கு 95 99 நம்பிக்கையுடன் அட்டவணையில் இருந்து நாம் t ஐ கணக்கிடலாம் பின்னர் நிலையான பிழையை கணக்கிடலாம் அது எனது நம்பிக்கை வரம்பை உங்களுக்கு சரியாக வழங்கும் பின்னர் இரண்டாவது பகுதி பிரச்சனை பார்ப்போம் சராசரி 40 6 மற்றும் s 1 6 ஆக இருக்கும் நிச்சயமாக இந்த விஷயத்தில் சி யையும் நாம் கணக்கிடலாம் ஆனால் முக்கியமாக நாங்கள் இதில் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் எனவே இதை 40 6 ஆக எடுத்துக்கொள்கிறோம் இதை 45 ஆக எடுத்துக்கொள்கிறோம் T என்பது கணக்கிடப்பட்ட அட்டவணை H0 ஐ ஏற்றுக்கொள்வதை விட குறைவாக இருந்தால் t அட்டவணை t H0 ஐ நிராகரிக்கிறது என்றால் சுதந்திரத்தின் அளவு 5 என்பது உங்களுக்குத் தெரியும் நாங்கள் 2 வால் சோதனை செய்கிறோம் ஏனென்றால் 6 எலிகளில் எஸ் ஒரு கிராமுக்கு 45 மில்லிகிராம் ஆகும் இந்த 2 தரவுகளுக்கும் இடையில் புள்ளிவிவர வேறுபாடு உள்ளதா ஒரு புள்ளிவிவர வேறுபாடு H0 μ μ0 ஆகவும் h மாற்று μ ≠ μ0 ஆகவும் இருக்கு இரட்டைவால் சோதனையை செய்கிறோம் 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்பதற்கு99 நம்பிக்கை உள்ளது இப்பொழுதும் 2 வது டெஸ்ட் நம்பிக்கை வருவதற்கான சராசரி 0 01 எனில் 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இங்கே பெறுகிறீர்கள் 4 எனவே இது இங்கே சமன்பாடுOX நாங்கள் 40 6 45 செய்கிறோம் பின்னர் நீங்கள் தரத்திற்கு விலகல் 1 6 ஆகும் எனவே வகுக்கப்படுகிறது அது வரும் 6 73 தரவு கணிசமாக வேறுபட்டது எனவே பூஜ்ய கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் அதாவது மாற்று கருதுகோளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவே நம்பிக்கை இடைவெளி சராசரி மிகவும் வெளிப்படையாக t x s square root n t என்பது 5 டிகிரி சுதந்திரம் இதை நாங்கள் பெறுகிறோம் ஆகவே சராசரியாக இது ஒரு நம்பிக்கை இடைவெளியைப் பெறுகிறது இதை கணக்கிட கிராப்பேட் மற்றும் எக்செலையும் பயன்படுத்தலாம் எக்செல் செய்ய மீண்டும் செல்வோம் எனவே தரவு 40 2 38 7 41 6 40 5 43 2 39 4 ஆக உள்ளது எங்களிடம் 6 தரவுத் தொகுப்புகள் உள்ளன நீங்கள் டி டெஸ்ட் ஐப் பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் உள்ளன எனவே இங்கே நாம் 45 ஐ கொடுக்கிறோம் இரண்டு வால் சோதனை கொடுக்கிறோம் பின்னர் இங்கே ஜோடி அல்லது இரண்டைக் கொடுக்கிறோம் மாதிரி டி டெஸ்ட் துரதிர்ஷ்டவசமாக எங்களால் எக்செல் செய்ய முடியாது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் உங்களைப் போலவே மற்ற மென்பொருளையும் இங்கே பயன்படுத்தலாம் விளக்கமான புள்ளிவிவரங்களைக் காணலாம் இங்கே கிராப்பேட் டி டெஸ்ட் இங்கே உங்களிடம் 1 மாதிரி டி டெஸ்ட் உள்ளது இங்கே தரவை 40 2 பின்னர் 38 7 பின்னர் 41 6 பின்னர் 40 5 43 2 39 4 ஆகியவற்றைக் கொடுக்கலாம் நாங்கள் 45 உடன் ஒப்பிடுகிறோம் எனவே எங்களிடம் 6 உள்ளது பின்னர் μ0 இங்கே உள்ளது இது 95 நம்பிக்கை இடைவெளியில் மட்டுமே உங்களுக்கு வழங்குகிறது இது செய்து வருகிறது p மதிப்பில் 0 0011 ஆக வெளிவருகிறது இது உங்களைப் போன்ற புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வித்தியாசமாகும் இங்கே பார்க்கலாம் 95 நம்பிக்கை இடைவெளியில் கூட இது புள்ளிவிவர ரீதியாக வெளிவரும் ஆமாம் நீங்கள் இங்கே 5 டிகிரி சுதந்திரத்திற்காக 99 நம்பிக்கைக்கு இங்கே அட்டவணையைப் பார்த்தால் இடைவெளி இது 4 032 95 நம்பிக்கை இடைவெளியில் இது 2 எனவே உங்கள் டி மதிப்பு மிக அதிகமாக உள்ளது 6 6892 எனவே வெளிப்படையாக அந்த எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது அட்டவணை 95 இது 95 ஆக இருக்கிறதா அல்லது 99 ஆக இருக்கிறதா என்பது நாங்கள் செய்யும் எக்செல் மூலம் அதை நீங்கள் காண்கிறீர்கள் 1 மாதிரி டி டெஸ்டைக் கணக்கிடுவதற்கான வழி இல்லை அங்கு கிராப்பேட் போலவே இதைச் செய்யலாம் இப்போது அடுத்த வகை சோதனைகளுக்கு செல்லலாம் மாதிரி டி சோதனைகள் அதாவது என்னிடம் 2 மருந்துகள் உள்ளன நான் 2 மருந்துகளின் செயல்திறனை ஒப்பிடுகிறேன் நான் முயற்சிக்கிறேன் புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா இல்லையா என்பதை ஒப்பிடுகிறேன் மருந்து A நான் சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளேன் நான் அவற்றை சந்தையில் உள்ள மற்றொரு மருந்துடன ஒப்பிடுகிறேன் நான் ஒரு செயல்திறனை ஒப்பிடுகிறேன் ஒரு ஆண் மக்கள் தொகை மற்றும் ஒரு பெண் மக்கள் தொகை எங்களிடம் 2 செட் மாதிரிகள் உள்ளன எனவே நீங்கள் ஒரு x பார் மற்றும் x இரண்டு பார் இரண்டு வழிமுறையாகக் கொண்டிருக்கும் பின்னர் நாம் பார்க்க முயற்சிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரே மக்களிடமிருந்து வந்ததா அல்லது அவை வெவ்வேறு மக்கள்தொகை இடமிருந்து வந்தனவா எடுத்துக்காட்டாக எலிகளில் ஒரு மருந்து சோதிக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்கிறோம் இரத்த குளுக்கோஸ்குறைப்பதற்காக மருந்து இது சிகிச்சை எலிகளில் ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகின்றன என்பதற்கான சோதனை எனவே எங்களிடம் 2 செட் மாதிரிகள் ஒரு 6 மாதிரிகள் உள்ளனமருந்து சிகிச்சைக்காக 6 எலிகள் மற்றும் கட்டுப்பாட்டு குழு உள்ளன இப்போது மருந்து இரத்தத்தை குறைக்க பயனுள்ளதாக இருக்கும் இது குறைப்பதில் பயனுள்ள மருந்து ஆகும் அதாவது ஒரு சோதனை மற்றும் கட்டுப்பாடு என்று நாம் கூறுகிறோம் அதை சோதனை என்று அழைக்கிறோம் சி என்றால் கட்டுப்பாடு மாற்று mu c ஐ விட mu t குறைவாக இருக்கலாம் This ஒரு தொகுப்பின் தரவு புள்ளிகள் மற்றொரு மாதிரியின் தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை எனவே சுதந்திரத்தின் அளவு இது இது 2 அதனால்தான் இந்த குறிப்பிட்ட சிக்கலில் இருக்கலாம் 3 4 5 6 3 4 5 6 5 என்பது 11 11 2 என்பது 9 டிகிரி சுதந்திரம் என்பது உங்களுக்கு புரிகிறதா அதனால்இங்கே இங்கு சிகிச்சையளிக்கப்பட்ட ஒரு மருந்துக்கு 6 தரவு புள்ளிகளை எடுத்துள்ளோம் நாங்கள் 5 தரவு புள்ளியை எடுத்துள்ளோம் 2 மாதிரி டி சோதனையின் நன்மை என்னவென்றால் நான் வெவ்வேறு மாதிரிகளை வைத்திருக்க முடியும் குறிப்பிட்ட சமன்பாடு இந்த சமன்பாட்டை நீங்கள் மிகவும் கவனமாகப் பார்த்தால் nh இன் எந்த மதிப்பையும் கொண்டிருக்க முடியும் nl இன் எந்த மதிப்பையும் கொண்டிருக்க முடியும் எனவே அது ஒரே மாதிரியாக இருக்கவில்லை எனவே t மதிப்பு இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது அதாவது ஒரு தரவு தொகுப்பின் சராசரி மற்றொரு தரவு தொகுப்பு அல்லது மாதிரி தொகுப்பின் சராசரி பின்னர் இங்கே எஸ்பி என்று ஒன்று உள்ளது இது நிலையான பிழை நீங்கள் மிகவும் பார்த்தால் கவனமாக இது n இன் Sp சதுர மூலத்தைக் கொண்ட ஒரு மாதிரிக்கு இது கிட்டத்தட்ட இங்கே ஒத்ததாக நமக்கு 1 nH 1 l Sp இன் சதுர வேர் உள்ளது ஆனால் இங்கே s p அது தெரிகிறது சற்று வித்தியாசமானது இங்கே Sp க்கான சமன்பாடு இந்த சமன்பாட்டைப் பார்த்தால் சில ஒற்றுமைகள் உள்ளன ஒரு மாதிரி டி சோதனைக்கான சாதாரண டி சமன்பாடு மற்றும் பல எனவே இது மிகவும் எளிது எங்களிடம் 2 தரவு உள்ளது செட் இதன் சராசரி எனக்கு கிடைக்கிறது இந்த nH 6 இன் நிலையான விலகலைப் பெறுகிறேன் nL 5 ஐப் பார்க்க நான் இங்கே நிலையான விலகல்களை மாற்றவும் இங்கே சதுரம் 6 1 5 1 ஆக மாறும் இங்கே 16 15 பின்னர் இங்கே நீங்கள் தரவுத் தொகுப்புகளின் சராசரியைப் பெறலாம் மேலும் நீங்கள் நிலையான விலகல்களைக் கணக்கிட இந்த எளிய எக்செல் பயன்படுத்தலாம் அதைத்தான் நான் செய்வேன் சமன்பாடு மிக மிக மிக முக்கியமானது அதையே நான் வலியுறுத்த விரும்புகிறேன் எண்களுக்கான மருந்து இங்கே இருப்பதால் 6 எண்கள் இங்கே கட்டுப்பாடாக உள்ளன அதாவது நீங்கள் மருந்து கொடுப்பதில்ல என்று பொருள் எனவே நாம் சராசரியைப் பெறலாம் சராசரி அனைத்தையும் 6 ஆல் வகுக்கவும் நிலையான விலகல் இந்த தரவு மீண்டும் அமைக்கப்படுகிறது நீங்கள் எக்செல் பயன்படுத்தலாம் s t d e v செயல்பாடு உள்ளது இது உங்களுக்கு நிலையான விலகலை வழங்குகிறது இப்போது நீங்கள் இதை ஸ்கொயர் செய்கிறேன் பின்னர் நான் இதைச் சேர்த்து அங்கிருந்து இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி டி கணக்கிடுகிறேன் வகுத்தல் 1 6 15 இங்கே ஒரு சதுர வேர் எனவே இதை நான் கணக்கிடுகிறேன் அங்கிருந்து கணக்கிடப்பட்ட t ஐ கணக்கிட முடியும் எனவே இது வெளிவருகிறது 1 இப்போது t அட்டவணை என்பது 6 5 எத்தனை 11 டிகிரி சுதந்திரம் ஆகும் 11 2 என்பது 9 ஆகும் எனவே 9 டிகிரி சுதந்திரம் நீங்கள் டி டேபிளுக்குச் செல்லுங்கள் இது ஒரு ஒற்றை வால் 95 9 டிகிரி சுதந்திரம் 1 833 க்கு வருகிறது கணக்கிடப்பட்ட t 1 833 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இது 1 89 க்கு வருகிறது எனவே பூஜ்ய கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் இது ஓரளவுக்கு 1 89 ஆக உயர்ந்தது மற்றும் 1 833 மிக அதிகமாக இல்லை என்பதை நினைவில் கொள்க 99 டிகிரி நம்பிக்கை இடைவெளி 9 டிகிரி சுதந்திரத்திற்கு 0 01 ஆகும் இது 2 82 டி அட்டவணை அதிகமாக உள்ளது எனவே பூஜ்ய கருதுகோளை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம் 99 மற்றும் ஒரு வால் சோதனை மூலம் நீங்கள் அதிக அளவில் பெறுவீர்கள் 3 ஐ விட நீங்கள் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்க மாட்டீர்கள் 1 83 மற்றும் 1 89 கூட மிக நெருக்கமாக உள்ளன பூஜ்ய கருதுகோளை நான் நிராகரிப்பேன் என்று நீங்கள் கூறலாம் என்றாலும் 95 நம்பிக்கை நான் அதை செய்ய மாட்டேன் t கணக்கிடப்பட்ட மற்றும் t அட்டவணை உங்களுக்கு புரிகிறதா எக்செல் கொண்டு இரண்டு மாதிரி டி டெஸ்ட் செய்ய முடியும் எக்ஸெல் கொண்டு ஒரு மாதிரி டி டெஸ்ட் செய்ய முடியாது ஜோடியாக இரண்டு மாதிரி டி டெஸ்ட் செய்ய முடியும் சம மாறுபாட்டின் போது அது இரண்டு மாதிரி டி சோதனை செய்ய முடியும் இரண்டு மாதிரி டி சோதனை போது சமமற்ற மாறுபாடு எனவே கட்டளைகள் வரிசை 1 வரிசை 2 வால்கள் மற்றும் வகை வரிசை 1 முதலில் 1 ஆகும் தரவு தொகுப்பு வரிசை 2 இரண்டாவது தரவு தொகுப்பு வால்கள் ஒரு வால் 2 என்றால் இரண்டு வால் எனவே எக்செல் இருந்து நாம் 0 043 ஐப் பெறுங்கள் இது நிகழ்தகவு 2 71 2 5 1 83 1 69 பின்னர் இங்கே 1 78 2 04 2 2 எனவே அதே கட்டளை t சோதனையைப் பயன்படுத்தவும் எனவே முதல் தரவு தொகுப்பைக் கொடுக்கிறோம் கமாவிற்கு பின்னர்இரண்டாவது தரவுத் தொகுப்பைக் கொடுங்கள் பின்னர் கமா இது 1 மாதிரி டி சோதனை மற்றும் இதன்மாறுபாடுகள் சமமானதாக இருக்கலாம் அல்லது சமமற்ற மாறுபாடுகள் இருக்கலாம் எனவே நான் 3 043 ஐ வைத்தால் அடிப்படையில் நான் அதை 3 எனக் கொடுத்தேன் இது 0 43 ஐக் கொடுப்பதால் பூஜ்ய கருதுகோளை நிராகரிக்கிறோம் அந்த கிடையாதுஎனவே மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கிராப்பேட் மென்பொருளில் இது மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நாம் என்ன செய்வது எப்படஇதை கிராப்பேடில் செய்கிறோமா அங்கு திரும்பிச் செல்வோம் எனவே இங்கே t test கட்டளை உள்ளது ஒப்பிடு 2 வழிமுறைகள் எனவே நாங்கள் அங்கு சென்று பின்னர் தொடர்கிறோம் T கணக்கிடப்பட்ட தரவு மற்றும் டி அட்டவணை ஒருவருக்கொருவர் சில மென்பொருள்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதால்இது புள்ளிவிவர முக்கியத்துவம் இல்லை என்று மென்பொருள்கள் புள்ளிவிவர அடிப்படையில் கூறலாம் குறிப்பாக நீங்கள் தரவை ஒருவருக்கொருவர் கவனிக்க வேண்டியது அவசியம் t கணக்கிடப்படுகிறது மற்றும் அதிக நம்பிக்கை வைக்க அதிக சோதனைகளைச் செய்வது t அட்டவணை சிறந்தது எனவே அடுத்த வகுப்பிலும் இந்த டி சோதனைகளில் தொடருவோம் மிக்க நன்றி